விலங்குகள் எவ்வாறு மனிதர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றன என்பதையும் நம்மைச் சுற்றியுள்ள விலங்குகள் நடந்துகொள்வதைப் பார்க்கும் விதத்தில் இருந்து நாம் எவ்வாறு இன்பத்தைப் பெறுகிறோம் என்பதையும் இதுவரை பார்த்தோம் சுவாரஸ்யமான கோட்பாட்டின் முதல் பகுதியாக ரஷ்ய உடலியல் நிபுணர் இவான் பாவ்லோவ் கொடுத்த கற்றல் கோட்பாட்டினை பார்ப்போம் classical conditioning என்று அழைக்கப்படுவது Pavlovவின் விலங்குகள் எவ்வாறு பணி கற்கின்றன என்பதைக் கண்டுபிடிப்பதில்லை அவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கைப் பார்க்கவில்லை ஆனால் அவர் அடிப்படையில் செரிமானத்தின் பொறிமுறையைப் பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்துவதற்கு ரஷ்ய இராணுவத்தால் நியமிக்கப்பட்டார் இது 1900 களின் முற்பகுதியில் அவரது உன்னத வேலை மற்றும் அவர் தந்த சிறந்த கோட்பாட்டிற்காக 1904 ல் Ivan Pavlovநோபல் பரிசைப் பெற்றார் இப்போது Pavlov உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த படத்தில் நீங்கள் காண்பது சரியாக அவர் ஒரு நாயை எடுத்துக்கொண்டார் நாய் தன்னார்வ இயக்கங்களை செய்ய முடியாதபடி இரண்டு பெல்ட்களில் கட்டப்பட்டிருந்தது நாயின் உடல் சீராக உள்ளது பின்னர் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதாவது நாயின் தொண்டை ஒரு குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் நாயின் உமிழ்நீரானது அந்த குழாயிலிருந்து வந்த ஒரு பீக்கரில் சேகரிக்கப்படும் நாய் க்கு அறுவைசிகிச்சை செய்யப்பட்ட இடம்தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் எப்போதெல்லாம் இந்த தட்டில் இறைச்சி தூள் வழங்கப்படுகிறதோ நாய் உமிழ்நீரை உமிழ வேண்டும் என்பதே உண்மையான நோக்கம் இங்கே உமிழ்நீரை நாய் உமிழ்ந்தவுடன் இங்கிருந்து பயணித்து பின்னர் அங்குள்ள பீக்கரில் சேகரிக்கப்படும் Pavlov வடிவமைத்த அடிப்படை சோதனை மற்றும் அவர் என்ன செய்தார் என்பது ஒவ்வொரு முறையும் அவர் அங்குள்ள கிண்ணத்தில் இறைச்சி பொடியை வழங்கும்போதும் உமிழ்நீர் ஒவ்வொரு முறையும் பீக்கரில் சேகரிக்கப்படும் இதைத்தான் அவர் செரிமானத்தின் பொறிமுறையைப் புரிந்து கொள்வதற்காக ஏற்றுக்கொண்டார் அந்த ஆய்வகத்தில் நடந்தது வேறு ஒரு நோக்கத்திற்காக ஒரு மணியும் ஒலிக்கப்படுகிறது Pavlov கவனித்த விஷயம் என்னவென்றால் ஆரம்பத்தில் இறைச்சி தூள் வழங்குவதில் உமிழ்ந்த நாய் மணியின் சத்தத்தில் உமிழ தொடங்கியது எனவே எப்படியாவது இது சோதனை நெறிமுறையின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் இது Pavlov செய்து வரும் வேலையின் நோக்கம் அல்ல என்றாலும் அவர் உணர்ந்தது என்னவென்றால் நாய் எப்படி ஒரு அமைப்பை உருவாக்கியது இறைச்சி தூள் மற்றும் மணியின் ஒலி இரண்டுக்கும் இடையேயான தொடர்பு விஷயங்களும் சரி எனவே அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால் உணவு வழங்கப்படுவது என்பது நிபந்தனையற்ற தூண்டுதலாகும் நீங்கள் உணவை வழங்குகிறீர்கள் ஒரு உயிரியல் பொறிமுறை இருக்கிறது பசி ஒரு உயிரியல் பொறிமுறையால் தூண்டப்படுகிறது உணவு சரியாக இருப்பதால் திருப்தி அளிக்கும் செயல்முறை உள்ளது மற்றும் உமிழ்நீர் மீண்டும் ஒரு உயிரியல் செயல்முறை ஆகவே ஒரு உயிரியல் பொறிமுறையாக இருந்த உணவு மற்றும் உமிழ்நீரைப் பெறுவதற்கான வேண்டுகோள் மணியின் ஒலியுடன் சரியாக தொடர்புடையது உண்மையில் நடந்தது என்ன உணவு வழங்கப்பட்டது உமிழ்நீர் சுரந்தது உணவு என்பது நிபந்தனையற்ற தூண்டுதல் உமிழ்நீர் என்பது நிபந்தனையற்ற பதில் ஏனெனில் இவை உயிரியல் வழிமுறைகள் ஆனால் அது செய்யத் தொடங்கிய நாய் மணியின் ஒலியை உணவோடு தொடர்புபடுத்தியது உணவு வழங்கப்படுவதற்கு ஒவ்வொரு முறையும் மணி நிச்சயமாக ஒலிக்கும் என்று நினைத்தது எனவே மணி சத்தம் இறைச்சி தூளுடன் தொடர்புடையது எனவே அடுத்த முறை மணி அடிக்கும்போதெல்லாம் நாய் இப்போது நிச்சயமாக உணவுத் தட்டு சரியாக வரும் என்று எதிர்பார்த்தது இது மீண்டும் உமிழ்நீருக்கு வழிவகுத்தது இப்போது ஒரு உயிரியல் பிரதிபலிப்பாக உமிழ்நீர் இருந்தது சரி இங்கு நிபந்தனையற்ற பதில் மணியின் ஒலி மீண்டும் இறைச்சி தூள் வழங்கலுக்கு இடையில் உருவான அமைப்பிற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டது பின்னர் அடுத்த கட்டமாக இறைச்சி தூள் வழங்கப்படாதபோது மணி மட்டுமே ஒலித்தது இன்னும் நாய் உமிழ்நீரைப் பயன்படுத்துகிறது நிச்சயமாக இறைச்சி தூள் சரியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து Pavlov கண்டுபிடித்தது இதுதான் நாய் கிளாசிக்கல் நிபந்தனைக்குட்பட்டது நாயின் இயல்பான பதில் மணியின் ஒலியுடன் தொடர்புடையது இது ஒரு எதிர்பார்ப்பு வகை நடத்தைக்கு வழிவகுத்தது இப்போது நாங்கள் இந்த வார்த்தையைப் பயன்படுத்தினாலும் நீங்கள் கருத்தை புரிந்துகொள்கிறீர்கள் அதை மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ள நிபந்தனையற்ற தூண்டுதல் நிபந்தனையற்ற பதில்கள் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் முக்கிய கருத்துக்கள் ஆகும் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் நிபந்தனைக்குட்பட்ட பதில் சரி என்பதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் எனவே பதிலளிக்கும் அந்த தூண்டுதலுக்கு கற்றல் இல்லாமல் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொள்ளவில்லை அந்த தூண்டுதல் நிபந்தனையற்ற தூண்டுதலாக இருந்தது இந்த சோதனையில் உணவு நிபந்தனையற்ற தூண்டுதலாக இருந்தது நிபந்தனையற்ற பதில் இருந்தது உமிழ்நீர் நிபந்தனையற்ற தூண்டுதலுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நாய் கற்றுக் கொள்ளவில்லை உயிரியல் வழிமுறையில் இது ஒரு தானியங்கி செயல்முறை எனவே உமிழ்நீர் என்பது நிபந்தனையற்ற பதிலாகும் நிபந்தனை தூண்டுதல் என்றால் என்ன நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட பதில் ஆகும் நடுநிலை தூண்டுதல் என்பது நிபந்தனையற்ற தூண்டுதலுடன் unconditioned stimulus தொடர்புடைய நிபந்தனைக்குட்பட்ட பதில் வெளிப்படுதல் எனவே மணியின் ஒலி மற்றும் இறைச்சி தூள் நிபந்தனைக்குட்பட்ட பதில் இரண்டும் சரியாகிவிட்டன மீண்டும் கற்றறிந்த பதில் தான் ஆனால் இங்கே நிபந்தனைக்குட்பட்ட பதில் எனப்படுவது அடிப்படையில் CS US paring நடந்த பிறகு நிகழ்கிறது நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல்conditioned stimulus நிபந்தனையற்ற தூண்டுதல் இணைத்தலால் நடைபெறும் முந்தைய ஸ்லைடில் நாங்கள் விவாதித்த நிபந்தனையற்ற தூண்டுதல் சரி நிபந்தனையற்ற தூண்டுதல் இருந்தது உணவு பரவாயில்லை எனவே நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் மணியின் ஒலியாக இருக்கும் மணியின் ஒலி மற்றும் உணவு இரண்டும் இணைந்ததால் முதல் கட்டத்தில் இருந்த உமிழ்நீர் கருதப்பட்டது நிபந்தனையற்ற பதிலாக கருதப்பட்டது இப்போது நிபந்தனைக்குரிய பதிலாக மாறும் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் உண்மையில் என்ன நடக்கிறது அடிப்படையில் ஒரு நடுநிலை தூண்டுதல் ஒரு அர்த்தமுள்ள தூண்டுதலுடன் தொடர்புடையது பின்னர் அது ஒத்த பதிலை வெளிப்படுத்தும் திறனைப் பெறுகிறது மீண்டும் இது அமைப்பு உருவாக்குவதைத் தவிர வேறில்லை எனவே கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்பது கற்றலுடன் தொடர்புடையது மேலும் இது ஒரு தூண்டுதலின் மாற்று இணைப்பாகும் எனவே மணியின் ஒலி இறைச்சி தூளை மாற்றுகிறது மாற்றாக இருக்கிறது ஏனெனில் அது சரியாக தொடர்புடையது இப்போது உண்மையில் இது இல்லை இயல்பான நிலையில் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் எந்தவொரு பதிலுக்கும் வழிவகுக்காது நிபந்தனையற்ற தூண்டுதல் சரியாக பதிலளிப்பதற்கு வழிவகுக்கிறது எனவே நாய் கிளாசிக்கல் நிபந்தனைக்கு உட்படுத்தப்படாதபோது மணி ஒலிக்கும்போது கூட நாய் உமிழ்ந்து விடாது இருந்தது நாய் மணியின் சத்தத்திற்கு பதிலளிக்காது இருந்தது இந்த இரண்டிற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்பதால் ஆரம்பத்தில் மணியின் ஒலி ஒரு நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதலைத் தவிர எந்த பதிலும் நாயிடமிருந்து இல்லை எனவே அது நாய்க்கு எந்த அர்த்தமும் இல்லை இதற்கு நாய் எவ்வாறு அர்த்தம் எடுத்து கொள்கிறது நாய்க்கு உணவு பொருள் உண்டு சாதாரண நிலையில் உணவு என்றால் என்ன இது நிபந்தனையற்ற தூண்டுதல் உமிழ்நீர் கூட ஒரு நிபந்தனையற்ற பதிலாக இருந்தது ஏனெனில் இது உமிழ்நீர் உயிரியல் ரீதியாக திட்டமிடப்பட்டுள்ளது கண்டிஷனிங் செய்யும் போது என்ன நடந்தது மணியின் ஒலி மற்றும் இறைச்சி தூள் இரண்டும் உணவுடன் தொடர்புடையது மற்றும் இந்த கலவையே நிபந்தனையற்ற பதிலுக்கு வழிவகுத்தது மேலும் கண்டிஷனிங் நடந்தபின் ஆரம்பத்தில் மணியின் ஒலி தனியாக நிற்க எந்த பதிலும் இல்லை மணியின் ஒலி உமிழ்நீரை சரியாக உருவாக்க முடியும் எனவே உமிழ்நீர் ஒரு நிபந்தனைக்குரிய பதிலாக மாறுகிறது இவ்வாறு Pavlov முன்நிபந்தனைகளை கண்டுபிடித்தார் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கிற்கு தொடர்ச்சி மாறுபாடு மற்றும் ஒற்றுமை இவை மூன்றும் கற்றலின் முதன்மை வசதிகள் என்று ஆரம்பத்தில் நாங்கள் விவாதித்ததை நினைவில் கொள்கிறீர்கள் இவைதான் அமைப்பை உருவாக்க எங்களுக்கு உதவும் காரணிகள் எனவே இவைதான் கிளாசிக்கல் கண்டிஷனின் முன்நிபந்தனைகள் கண்ணோட்டம் மீண்டும் தொடர்ச்சியாக இருக்கும்போது தொடர்ச்சியானது அமைப்பின் அளவை தீர்மானிக்கும் எனவே நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் நிபந்தனைக்குட்பட்ட பதிலுக்கு வழிவகுக்கும் இது இடையில் இடைவெளி இருக்கும்போது அடிப்படையில் உருவாகும் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் மற்றும் நிபந்தனையற்ற தூண்டுதல் மிகவும் குறுகியதாகும் அதாவது இறைச்சி தூள் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் மணியும் ஒலிக்கிறது எனவே தற்காலிகமாக சுயாதீனமாக இருக்கும் இரண்டு செயல்முறைகளுக்கும் இடையிலான வேறுபாடு நாயினால் அதை நிறுவ முடியாது அது அவ்வளவு சிறியது ஆனால் அது சற்று தொலைவில் இருந்திருந்தால் நீங்கள் மணியை ஒலிக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு உணவு வழங்கப்பட்டால் அமைப்பின் அளவு வலுவாக இருக்காது ஏனென்றால் தொடர்ச்சியான காரணிகள் இல்லை ஆகவே மேலும் மேலும் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இல்லாதது சரியில்லை என்று அழைப்பது சரியானது எனவே தொடர்ச்சியானது அதிகமாகிறது நிபந்தனைக்குட்பட்ட மற்றும் நிபந்தனையற்ற தூண்டுதலுக்கு இடையிலான காலம் குறைவானது இணைப்பின் அளவு அதிகரிக்கிறது மற்றும் சில வகையான கற்றல்களில் தகுந்த கால அளவைக் கற்றுக்கொள்வதில் இடைவெளிகள் வினாடிகளின் ஒரு பகுதியே என பல ஆய்வுகள் பரிந்துரைக்கின்றன எனவே தொடர்ச்சி எவ்வளவு முக்கியமானது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கிற்கான மற்ற முன்நிபந்தனை தற்செயல் தற்செயல் அடிப்படையில் நிகழ்வின் முன்கணிப்பு தவிர வேறு எதுவும் இல்லை எனவே மணி ஒலித்தவுடன் நாய் எதிர்பார்ப்பது நிச்சயமாக இறைச்சி தூள் வரும் நம் சொந்த மனித அனுபவத்தை நினைத்துப் பாருங்கள் இடி புயல் ஏற்படும் போதெல்லாம் ஒளியை மின்னல் வெளிச்சம் முதலில் காண்கிறோம் என்பது நமக்குத் தெரியும் ஏனெனில் அது ஒலியுடன்சத்தம் ஒப்பிடும்போது வேகமாகப் பயணிக்கிறது ஆனால் மின்னல் இல்லாத தருணத்தில் நீங்கள் இடியின் சத்தம் கேட்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் மீண்டும் இது தற்செயல் இது முன்கணிப்பு இவ்வாறு இயற்கை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எல்லா ஒளியின் வெளிச்சங்களும் இடியின் சத்தத்தைத் தொடர்ந்து வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் காரணம் இதுவே திட்டமிடப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த இரண்டு விஷயங்களும் ஒளி மற்றும் சத்தம் வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கின்றன ஒலியின் சத்தம் ஒளியுடன் ஒப்பிடும்போது நம் காதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் இது இயல்பாகவே நடக்கும் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே ஒளியைக் காணும் தருணத்தில் நாம் ஒலியை சத்தம் சரியாக எதிர்பார்க்கிறோம் ஒலியை எதிர்பார்த்து நாம் காதுகளை மூடுகிறோம் எனவே reflex அடிப்படையில் தானியங்கி பதில் மற்றும் தூண்டுதலினால் உருவாகும் இணைப்பு தூண்டுதல் பதிலுக்கு வழிவகுக்கும் பின்னர் அது தானியங்கி ஆகிறது தானியங்கி முறையில் மேலும் மேலும் அது வேகமாக மாறுகிறது இது உங்கள் பிரதிபலிப்பின் ஒரு பகுதியாக மாறும் ஏனென்றால் தொடர்ச்சியானது சரி X நடந்திருந்தால் Y இயல்புநிலையாக வந்து சேரும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மிகவும் வலுவான பிணைப்பை உருவாக்குகிறீர்கள் மேலும் இந்த வலுவான பிணைப்பு ஒரு பதிலை வடிவமைக்க உங்களை வழிநடத்துகிறது இது மிக மிக வேகமாக உள்ளது சரி பிரதிபலிப்பு வரிசையில் நீங்கள் செய்யும் விஷயங்களின் சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் எடுத்துக்காட்டாக இப்போது நீங்கள் சரியாக சவாரி செய்கிறீர்கள் என்றால் உங்கள் காட்சி புலத்தின் ஒரு பக்கத்தில் மிகச்சிறிய பொருள்கள் எதுவும் வரவில்லை திடீரென்று நீங்கள் இடைவெளி பொறிமுறையின் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க முயற்சிப்பீர்கள் ஏனென்றால் உங்களை நோக்கி நகரும் ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்திருப்பது இயல்புநிலையாக உங்களுக்கு மிக அருகில் வரப்போகிறது அது விபத்துக்கு வழிவகுக்கும் எனவே மூன்று முன்நிபந்தனைகள் தொடர்ச்சியானது தற்செயல் பற்றி நாங்கள் விவாதித்த முதல் முக்கியமான விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயத்தை Reflex செய்யுங்கள் கிளாசிக்கல் கண்டிஷனிங் நடைபெற இந்த மூன்று முன்நிபந்தனைகள் உள்ளன இப்போது நீங்கள் Pavlov கோட்பாட்டை ஒரு தூண்டுதல் மாற்றுக் கோட்பாடாகக் கருதலாம் நரம்பு மண்டலம் அடிப்படையில் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் மற்றும் நிபந்தனையற்ற தூண்டுதல் அவற்றுக்கிடையேயான பிணைப்பின் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது சரி அவை வடிவம் பெறுகின்றன இறுதியில் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் நிபந்தனையற்ற தூண்டுதலுக்கு மாற்றாக அமைகிறது எனவே நிச்சயமாக கற்றல் மூளையில் நடைபெறுகிறது நரம்பு மண்டலத்தில் வேதியியல் நரம்பியல் வேதியியல் கற்றல் நடந்தது பின்னர் என்ன நடக்கிறது CS US பிணைப்பு உருவாகிறது இறுதியில் CS US ஆக மாறும் எனவே Pavlovவின் கோட்பாட்டை தூண்டுதல் மாற்றுக் கோட்பாடாகவும் கருதலாம் இப்போது தகவல் கோட்பாடு விளக்கத்தை வழங்குகிறது உண்மையில் நாம் ஏன் கிளாசிக்கல் நிபந்தனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கைப் புரிந்துகொள்வதற்கான திறவுகோல் என்னவென்றால் ஒரு உயிரினம் சூழ்நிலையிலிருந்து பெறும் தகவல்கள்தான் இரண்டு முக்கியமான நபர்களின் பங்களிப்பை இங்கு குறிப்பிடுவது முக்கியமாகும் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதலின் முக்கியமானது உயிரினத்தின் தகவல் மதிப்பு சரியாகச் சொல்வதில் எதைப் பின்பற்ற வேண்டும் என்று டோல்மேன் கூறினார் ஒரு உயிரினம் தகவல் தேடுபவராக வழக்கமான நிகழ்வுகளின் தர்க்கம் மற்றும் புலனுணர்வு உறவை சரியாகப் பயன்படுத்துவதாகவும் உலகின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கான முன்நிபந்தனைகளுடன் செயல்படுகிறது மேலும் இந்த தகவல் செயலாக்க உத்தியின் விளைவுதான் கிளாசிக்கல் classical conditioning கண்டிஷனிங் என்று ரெஸ்கோர்லா கூறினார் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் நிபந்தனையற்ற தூண்டுதலுக்கு மாற்றாக இருந்தால் இப்போது ஒரு கேள்வியைப் பார்ப்போம் இரண்டு தூண்டுதல்களும் ஒத்த பதிலை உருவாக்க வேண்டும் அல்லது அவை மாறுபட்ட பதில்களை உருவாக்க வேண்டும் இந்த சூழலில் காமின் செய்த பரிசோதனையை எடுத்துக்கொள்வோம் லியோன் காமின் செய்தது என்னவென்றால் ஒரு எலி நிபந்தனை தூண்டுதல் மூலம் மீண்டும் மீண்டும் ஒலி மற்றும் மின்சார அதிர்ச்சியை கேட்பதாக செய்யப்பட்டது இப்போது ஒலியின் சத்தம் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் மற்றும் மின்சார அதிர்ச்சி என்பது நிபந்தனையற்ற தூண்டுதல் சரி இந்த இணைத்தல் ஒலியின் சத்தம் மட்டும் வலுவான நிபந்தனைக்குரிய பதிலை உருவாக்கும் வரை இருக்கும் இங்கே நிச்சயமாக நிபந்தனைக்குட்பட்ட பதில் fear ஆக இருக்கும் எனவேPavlovவின் பரிசோதனையைப் போல் மணியின் ஒலி வந்ததும் உணவு வழங்கப்பட்டது இங்கே ஒலி சத்தமுடன் ஒலி மின்சார அதிர்ச்சியும்து வழங்கப்படும் இதனால் எலி அதற்கான பயத்தை வளர்க்கும் இப்போது மின்சார அதிர்ச்சி வழங்கப்படாவிட்டாலும் ஒலி மட்டும் உருவாக்கப்படுகிறது இது எலிக்கு பயத்தை உருவாக்கும் இப்போது காமின்முடிவுகளை பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினார் சத்தம் அதிர்ச்சியுடன் ஜோடியாக பங்களித்ததை அவர் கண்டறிந்தார் ஆனால் அவர் இதை இரண்டாவது நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதலுடன் இணைக்க முயற்சித்தபோது ஒவ்வொரு முறையும் சத்தம் சரியாக ஒலிக்கும் போது ஒளியை உணர்ந்தபோது அவர் உணர்ந்தார் அடிப்படையில் இது மீண்டும் தூண்டுதல் மாற்றாக இருக்கும் என்று சத்ததுடன் தொடர்புடைய மின்சார அதிர்ச்சி இப்போது சத்தம் ஒளி இரண்டையும் புரிந்துகொள்வதற்காக வழங்கப்படுவதால் சத்தம் ஒளியால் மாறினாலும் மேலும் ஒளியும் அதிர்ச்சியும் மீண்டும் மீண்டும் ஜோடியாக இருந்தாலும் ஒளியும் இதேபோன்ற பயத்தைத் தூண்டும் எலிக்கு கண்டிஷனிங் ஒளியைக் காட்டவில்லை எனவே நாங்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால் நிபந்தனைக்குட்பட்ட தூண்டுதல் நிபந்தனையற்ற தூண்டுதலுக்கு மாற்றாக இருந்தால் இரண்டு வெவ்வேறு வகையான தூண்டுதல்களும் ஒத்த பதிலை வெளிப்படுத்து கின்றன மேலும் இப்போது அது உண்மை இல்லை என்பதைக் Kamin ன் சோதனை காட்டுகிறது